மாணவர்களை வரவேற்கிறேன் நான் சென்ற வகுப்பில் சொல்லியது போல ஸ்டாண்டர்டு காஸ்டிங் என்ற பகுதியை நிறைவு செய்து இருக்கிறேன் இப்போது புதிய உத்தியாக நாம் பயன்படுத்துவது அல்லது கற்றுக்கொள்ளவேண்டிய புதிய உத்தி என்பது மேலாண்மை துறையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கும் தீர்மானங்கள் என்பது மார்ஜினல் காஸ்டிங் எனப்படும் மார்ஜினல் காஸ்டிங் என்பது மிகவும் பயனுள்ள ஒரு உத்தி இதனை கொண்டு பல விதமான சூழ்நிலைகளில் சிறந்த முடிவு எடுத்து மிகவும் போட்டிகள் நிறைந்த சந்தையில் உபயோகப்படுத்தவும்மேலும் புதுவித சந்தையில் ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் பொருளை சந்தைப் படுத்தவும் அல்லது ஒரு புதிய பொருளை ஒரு புதிய சந்தையிலோ அல்லது ஏற்கனவே உள்ள சந்தையிலோ அறிமுகப்படுத்தவும் உபயோகமாக இருக்கிறது எனவே எவ்வகையான சூழலிலும் சந்தை என்பது இருக்கிறது இதில் சில உத்திகளை நாம் பயன்படுத்த முடியும் ஆனால் வேறு சில உத்திகளை பயன்படுத்த முடியாமல் போகலாம் மார்ஜினல் காஸ்டிங் என்றால் என்ன மார்ஜினல் காஸ்டிங் என்பது நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழல் இங்கு டோட்டல் காஸ்ட் என்பது இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வேரியபில் காஸ்ட் மற்றது பிக்ஸட் காஸ்ட் மொத்த செலவை நாம் கணக்கில் எடுக்கப் போவதில்லை அல்லது கணக்கிட போவதில்லை இது ஒருவகையில் நாம் ஏற்கனவே தெரிந்தது போல இதனை அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையிலோ அல்லது மொத்த காஸ்டிங் முறையிலோ அறிந்திருக்கிறோம் மொத்த காஸ்டிங் முறையில் வரும் முதல் தலைப்பை பற்றி விவாதிக்கும்போது நாம் செலவு பக்கம் அல்லது செலவு அறிக்கையை பார்த்தோம் பின்னர் மொத்த உற்பத்தி செலவை கணக்கிடுவதற்கு நாம் வேரியபில் மற்றும் பிக்ஸட் செலவினங்களை கொண்டு உற்பத்தி செலவை கண்டுபிடித்தோம் இதில் நாம் 2 பிரிவுகளான வேரியபில் மற்றும் பிக்ஸட் செலவு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இரண்டு விதமான செலவுகளையும் வைத்து ஒரு யூனிட் தயார் செய்வதற்கு உண்டான செலவினத்தை கண்டுபிடித்தோம் சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்றால் நாம் பொதுவாக அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையை தேர்ந்தெடுக்கிறோம் ஏனென்றால் மார்ஜினல் காஸ்டிங் என்பது மொத்த காஸ்டிங் முறைக்கு மாற்று அல்ல இதற்கு முற்றிலும் உண்மையான மாற்றாக மொத்த காஸ்டிங் முறைக்கு என்ன என்று பார்த்தால் இது அதனுடைய எல்லைகளை சரி செய்வதன் மூலம் மொத்த காஸ்டிங் முறையை செயல்பாடு சார்ந்த காஸ்டிங் என்பதன் மூலம் அறிந்து கொள்வது நமது அடுத்த தலைப்பு இதைப்பற்றி மொத்த காஸ்டிங் முறையைப் பற்றி நான் உங்களுடன் விவாதிக்கிறேன் அதனுடைய மாற்றாக உள்ள செயல்பாடு சார்ந்த காஸ்டிங் முறையையும் அதனை செயல்படுத்தி செயல்பாடு சார்ந்த காஸ்டிங் முறையை உபயோகப்படுத்தினால் அது மிகவும் எளிதானது அல்ல ஆனால் மிகவும் வசதியானது பொதுவாக எல்லா நிறுவனங்களுக்கும் ஏனென்றால் இதனுடைய வழிமுறைகள் மற்றும் அதிக அளவில் உள்ள செலவினத்தை இந்த முறையில் பயன்படுத்துவதற்கும் வருகிறது பொதுவாக நாம் மொத்த காஸ்டிங் முறையை அல்லது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையை சாதாரண நோக்கில் ஒரு சாதாரணமான சந்தை சூழலில் சில சமயங்களில் அல்லது சந்தைகளில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அல்லது சந்தையின் திறத்தில் மாறுபடும்போது சில மனிதர்கள் புதிதாக சந்தைக்கு வரும் போதும் அல்லது ஏற்கனவே சந்தையில் உள்ள மனிதர்களாக இருக்கும்போதும் அவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் ஏனென்றால் சந்தையின் அளவு என்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது இங்கே விநியோகஸ்தர்கள் அதிகரிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் போட்டி நிலவுகிறது அந்தப் போட்டி உயர்கிறது இந்த இடத்தில் நமது முடிவுகளை கையாள்வது என்பது செலவை குறைப்பதன் மூலம் சாத்தியப்படும் பின்னர் அதனுடன் நமது லாபத்தையும் சேர்த்து விலையை நிர்ணயம் செய்வது என்பது மொத்த விலை நிர்ணயிக்கும் வழிமுறை இது தற்காலிகமாக சாத்தியப்படலாம் ஏனென்றால் சந்தையின் போட்டி நிலவரம் உயரும் போதும் சந்தையின் திறத்தில் புதிய நபர்கள் ஏற்கனவே சந்தையில் உள்ள முன்னணி பிரிவினருக்கும் மிகவும் திறமையாகவும் சற்று கடுமையான சவால்களையும் ஏற்படுத்துகின்றனர் சில சமயங்களில் புதிய நபர்கள் சற்று அதிக வலிமையுடன் முழு திறமையுடன் சந்தைக்கு வரும்போது அவர்கள் கொண்டுவரும் அதே விதமான சேவைகளும் அல்லது சில சமயங்களில் மேம்பட்ட சேவைகளும் கிடைக்கிறது எனவே ஏற்கனவே உள்ள நபர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் எனவே இதனுடைய மாற்று ஏற்பாடு என்பது சந்தைக்கு தேவைப்படுகிறது அல்லது கடுமையான சவால்களை கொடுத்து நமது சொந்த எண்ணங்களின் அடிப்படையில் ஒருவித நம்பிக்கையுடன் பொருள்களையும் மற்றும் சேவைகளையும் வழங்குகிறோம் இதன் மூலம் புதிய நபர்கள் அவர்கள் மிக மிக வலிமையுடன் மிக மிக உறுதியுடன் வரும்போது போட்டியிடுகிறோம் இங்கு யார் பொருளாதார அடிப்படையில் வலிமை பெற்று இருக்கிறார்கள் அல்லது மிகவும் திறமையான நபர்களாக இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் நிறுவனம் சந்தையில் தொடர்ந்தாலும் மேலும் அது போட்டிகளை சமாளித்து சண்டையிட்டாலும் சில சமயங்களில் மிகவும் பெரிய மற்றும் அதிக வலிமை உள்ள நபர்கள் கூட சிறிது வலுவிழந்து அப்போது உள்ள நிலையின் படி வேலை செய்கிறார்கள் இப்போது நான் உங்களிடம் ஒரு சுவாரசியமான நிலைமையை அல்லது ஒரு சாதகமான விஷயத்தை சொல்லப்போகிறேன் கைபேசி துறையில் ஜியோ டெலிகாம் வருவதற்கு முன்னர் உள்ள நிலைமை நம்மிடம் நிறைய நபர்கள் சந்தையில் இருந்தார்கள் அப்போது கைப்பேசி சேவைக்கு என்ன விலை அப்போது இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே பேசும் நேரம் என்பது நமக்கு மற்ற நிறுவனங்கள் வழங்கியது உதாரணமாக ஏர்டெல் வோடாபோன் அல்லது அதனைப் போன்ற சிறிய நிறுவனங்கள் அல்லது ஐடியா போன்ற நிறுவனங்கள் அவர்கள் கொடுத்த விலை என்பது அப்போது ஒரு மாதம் அடிப்படையில் இருந்தது நமக்கு அவர்கள் 1 5 ஜிபி 2 ஜிபி டேட்டா என்பதை ஒரு முழு மாதத்திற்கும் கொடுத்து அதற்கான விலையாக நம்மிடம் வசூலித்தது ரூபாய் 300 மற்றும் 350 இந்த சூழ்நிலையில் ஏர்டெல் நிறுவனம் இதபோன்ற விலைகளில் அதனுடைய சேவையை வழங்கிக்கொண்டிருந்தது வோடபோன் நிறுவனமும் அதேபோன்ற விலைகளில் சேவையை வழங்கிக்கொண்டிருந்தது ஐடியா நிறுவனமும் அதே விலையில் சேவை வழங்கியது ஆனால் ஜியோ நிறுவனம் ஒரு பெரிய ஆற்றல்மிக்க வலிமையான நபராக சந்தைக்குள் நுழைந்தது ஆரம்பத்தில் அதன் சேவைகளை மக்களுக்கு இலவசமாக வழங்கியது பின்னர் அவர்கள் விலையை சிறிதளவு வசூலித்தனர் ஆனால் அவர்கள் விலை என்பது மிகவும் குறைந்த அளவில் இருந்தது இது ஏற்கனவே சந்தையில் இருந்த பெரிய நிறுவனங்களுக்கு சவாலாக அமைந்தது மிகப்பெரிய நிறுவனமான ஏர்டெல் மற்றும் மற்ற இரண்டு நிறுவனங்களும் வோடபோன் மற்றும் ஐடியா ஆகிய இரண்டு நிறுவனமும் இணைய வேண்டியதாயிற்று அவை இணைந்து மார்க்கெட் சந்தை சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அது ஜியோ மற்றும் பிற நபர்களுடன் சந்தையில் இணைந்து போட்டியிட்டது இந்த விஷயத்தில் ஜியோ என்ற நிறுவனம் சந்தைக்குள் வரும்போது எல்லோருக்கும் அந்த நிறுவனம் ஒரு பெரிய சக்திவாய்ந்த வலிமையான நிறுவனம் அதற்கு சக்திவாய்ந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்கிற மிகப்பெரிய நிறுவனம் பின்னால் இருக்கிறது ரிலையன்ஸ் என்பது எந்தத் துறையில் ஆதரவுடன் நுழைந்தாலும் அந்த கம்பெனி அந்த நிறுவனம் எந்த புதிய பகுதியில் நுழைந்தாலும் அதில் ஏற்கனவே உள்ள நபர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஜியோ சந்தைக்குள் நுழைந்தபோது மிகவும் தாமதமாகத்தான் நுழைந்தது அப்போது சந்தையில் ஏர்டெல் நிறுவனம் இந்திய தொலைபேசி மற்றும் கைபேசி உலகில் முதலாவதாக இருந்தது அதன் அடுத்த இடத்தில் வோடபோன் இருந்தது ஜியோ நிறுவனம் மிகவும் தாமதமாகத்தான் சந்தைக்குள் நுழைந்தது ஆனால் எல்லோருக்கும் அதை அறிமுகப்படுத்தும்போது மிகவும் சக்திவாய்ந்த ஒரு நிறுவனமாக தான் சந்தைக்குள் இருக்கும் என்பதும் அதனுடைய நுழைவை யாராலும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது சந்தையில் எவ்வாறு பிழைக்க முடியும் என்று நினைக்கக் கூடாது ஜியோ நிறுவனம் அறிமுக சலுகையாக முதலில் இலவசமாக சேவை வழங்கியது பின்னர் அதை மேலும் நீடித்தது பின்னர் மீண்டும் பலமுறை நீடித்தது ஆனால் சந்தையின் போட்டி பற்றிய விதிகளின்படி அவர்கள் சேவையை விலையுடன் கூடியதாக மாற்ற வேண்டி இருந்தது விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சேவைகளை மற்ற நிறுவனங்களின் விலையைவிட மிக மிக குறைவாகவோ அல்லது சில சமயங்களில் இலவசமாகவோ ஒரு காலகட்டத்திற்கு மேல் வழங்க முடியாது அதை மேலும் மேலும் தொடர்ந்தால் உங்களுடைய மன ஓட்டம் சந்தைக்கு தெரிந்துவிடும் இதனுடைய உணர்வானது சந்தையில் எவ்வாறு உணரப்படும் என்றால் அது தற்போது உள்ள போட்டிகளில் போட்டியாளர்களை கொலை செய்யும் விதமாக அமைந்துவிடும் அவ்வாறு மற்ற போட்டியாளர்கள் களத்தில் இறந்துவிட்டால் அல்லது சண்டையிலிருந்து விலகி விட்டால் உங்களுடைய விலையை அதிகமாக உயர்த்தி பயனாளர்களை பயன்படுத்தலாம் இதை அனுமதிக்க முடியாது அவ்வாறு அனுமதித்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கொள்ளையடிக்கும் விலை என்று கருதி அல்லது எதிர்மறை விலை முறை என்கிற போட்டி விதிகளின் கீழ் வருகின்ற பிரிவுகளில் கொள்ளையடிக்கும் விலை இருக்கக் கூடாது என்பதால் ஜியோ நிறுவனம் அதனுடைய சேவைகளுக்கு விலையை துவங்கியது ஆனால் சந்தையில் போட்டியை சமாளிக்க அது தற்போதும் விலை உள்ள சேவைகளை வழங்கிவருகிறது தற்போதும் அது 1 5 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு வழங்குகிறது அந்த டேட்டா ஏர்டெல் நிறுவனம் வோடபோன் மற்றும் ஐடியா நிறுவனங்களும் 1 5 ஜிபி அல்லது 2ஜிபி அல்லது 3 ஜிபி டேட்டா என்பதை ஒரு முழு மாதத்திற்கும் அதிகமான விலையில் வழங்கியது ஆனால் அதே அளவான 1 5 ஜிபி டேட்டா என்பதை ஒரு முழு மாதத்திற்கு என்றால் அதை ஒரு நாளைக்கு 1 5 ஜிபி டேட்டா என்று நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்கள் தொலைபேசி சேவையை உடன் பெறலாம் மற்றும் இன்டர்நெட் சேவைகளும் அதனுடன் சேர்ந்தே கிடைத்தது எனவே ஜியோ வழங்கும் ரூபாய் 499 என்கிற பிளானில் இது வெறும் விளம்பரத்திற்காக அல்ல எனது சொந்த அனுபவம் அதாவது நீங்கள் மாத பிளான் ஆகிய ரூபாய் 499 க்கு வாங்கினால் அது உங்களுக்கு அளவில்லா அழைப்புகளையும் 1 5 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு வழங்குகிறது இது ஜியோ மார்க்கெட்டில் சந்தையில் வரவில்லை என்றால் கிடைத்திருக்காது ஜியோ நிறுவனம் சந்தைக்குள் வந்ததும் ஏர்டெல் அதனுடைய விலை முறைகளை மாற்றி அமைக்க வேண்டி இருந்தது வோடபோன் நிறுவனமும் மொத்த விலை முறையை திருப்பி படித்து மாற்ற வேண்டி இருந்தது இந்த மொத்த விலை மாற்றங்களும் ஏர்டெல் நிறுவனம் செய்தபின் அது சந்தையில் எப்படியாவது பிழைக்க வேண்டி இருந்தது ஏனென்றால் அவர்களது பழைய விலை முறைகளை அவர்கள் திரும்பப் பெற வேண்டி இருந்தது ஆனால் ஐடியா மற்றும் வோடபோன் இரண்டு நிறுவனங்களும் தனித்து போட்டியிட முடியாது என்பதனால் அதனை ஒரு இணைந்த நிறுவனமாக மாற்றி ஒட்டுமொத்தமாக அவர்கள் சந்தையின் போட்டியை எதிர்கொண்டார்கள் இப்போது கைபேசி சேவையின் விலை என்பது அழைப்புகள் மற்றும் இன்டர்நெட் சேவைகளையும் சேர்ந்தே தர வேண்டி இருந்ததால் சந்தையில் உண்மையாகவே ஒரு பெரிய நிறுவனம் நுழைந்ததன் மூலம் மிகவும் குறைந்த விலையில் சேவைகள் கிடைத்தன இப்போது உதாரணத்திற்கு ஏர்டெல் நிறுவனம் ஜியோ நிறுவனத்தின் விலைக்கு நிகராக விலை கொடுக்க முடியவில்லை என்றால் அல்லது ஐடியா மற்றும் வோடபோன் நிறுவனங்களும் ஜியோவின் விலைக்கு நிகராக சேவை விலை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு இருக்கும் ஒரு வழி என்பது அவர்கள் இந்தத் துறையை விட்டு வெளியேறுவது ஆனால் அவர்களுக்கு சுலபமான வழியாக சந்தையில் உள்ள போட்டியாளர்கள் பெரிய போட்டியாளர்களுடன் சேர்ந்து போட்டியிடும் போது அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை மீண்டும் மீண்டும் சோதித்துக் கொண்டார்கள் மேலும் அவர்களுடைய மொத்த விலை நடைமுறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் நான் ஆரம்பத்தில் உங்களுடன் விவாதித்தது போல மொத்த உற்பத்தி செலவை குறைப்பதற்கு அல்லது சேவை அல்லது சேவை வழங்குவதற்கு லாபத்தை கூட்டி அதனுடைய விலையை நிர்ணயித்து ஏனென்றால் விலை என்பது தவறான விலைக்கு கூடுதலாக லாபத்தை சேர்த்து விற்பனை விலையாகவழங்க வேண்டியுள்ளது ஆனால் சில சமயங்களில் இது சாத்தியப்படாது என்பது நிறுவனங்களுக்கு தெரியும் ஏனென்றால் உற்பத்தியின் மொத்த செலவினை அதாவது வேரியபில் மற்றும் பிக்ஸட் செலவு இரண்டையும் சேர்த்தாலும் கிடைக்காது என்று தெரிந்த போதிலும் சந்தையில் நிலைத்திருந்தால் மட்டுமே சில நாட்களுக்கு தாக்குப் பிடிக்க முடியும் என்பது அவர்களுக்குத் தெரியும் சில நேரங்களில் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் அதாவது சேவையை இலவசமாக வழங்குவது அல்லது குறைந்த ஆச்சரியப்படுத்தும் விலையில் வழங்குவது ஆகியவை தொடரும் அவர்கள் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது விலையை உயர்த்துபவர்கள் மற்றும் அதிக விலைக்கு கொடுக்க ஆரம்பிப்பது ஆகியவை இருந்தபோதிலும் அதுவரை அவை வழங்கும் சேவைகளுக்கு விலை நிர்ணயிக்கும் வரை அல்லது சேவைகளை அல்லது விலையை உயர்த்துவது என்பதுவரை சந்தையில் நீடித்திருக்க வேண்டும் எனவே சந்தையில் நீடித்திருக்க உற்பத்தி செலவினை நிர்ணயம் செய்து லாபம் சேர்த்து கிடைத்தால்தான் அது மார்ஜினல் காஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது சில காலங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் போட்டியை எதிர்கொள்ள சந்தையிலுள்ள கடும் சவால்களை சமாளிக்க முதலில் லாபத்தை மறந்துவிட வேண்டும் சில காலங்களுக்கு இரண்டாவதாக பிக்ஸட் காஸ்ட் அதனையும் மறந்துவிட வேண்டும் ஆனால் வேரியபில் காஸ்ட் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் கணக்கிட்டு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் மார்ஜினல் காஸ்டிங் பற்றிப் பேசும்போது வேரியபில் காஸ்டிங் முறையில் அதை பற்றி சிந்திக்கும்போது எவ்வளவு வேரியபில் காஸ்ட் வருகிறது அதனை எவ்வாறு திரும்பப் பெறுவது என்று கணக்கிட வேண்டும் நான் இப்போது ரெகரிங் காஸ்ட் அதிகரித்து இருக்கிறேன் அது அந்தப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு அல்லது சேவையை கொடுப்பதற்கு என்னால் அதனை வசூலிக்க முடியும் என்றால் என்னால் சில காலங்களுக்கு சந்தையில் பிக்ஸட் காஸ்ட் மற்றும் லாபத்தினை பெரும் வழிமுறைகளையும் கிடைக்காது என்பது சிறிது காலத்திற்கு மட்டுமே பொருந்தும் இந்நிலையில் நாம் மார்ஜினல் காஸ்டிங் பயன்படுத்த வேண்டும் இதனை கணக்கிடுவதற்கு மொத்த செலவினை 2 பாகங்களான வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் கொண்டு வகுக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பது நாம் சன் காஸ்ட் என்று அழைக்கிறோம் அது நாம் உற்பத்தியை தொடங்கினாலும் தொடங்கப்பட்டாலும் அந்த நிறுவனம் உள்ளவரை சந்தையில் நாம் இருக்கும் வரை அந்த பிக்ஸட் காஸ்ட் கொடுத்தே தீரவேண்டும் வேரியபில் காஸ்ட் என்பது தவிர்க்க முடியாதது நாம் உற்பத்தியை தொடங்கும் போது அல்லது சேவையை கொடுக்கும்போது அது ஏற்பட்ட விடுகிறது பிக்ஸட் காஸ்ட் என்று வரும்போது நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் வியாபாரத்தின் கதவை மூடிவிட வேண்டியதுதான் அல்லது வியாபாரத்தையே முடித்து விட வேண்டும் ஆனால் சந்தையில் நீங்கள் நிலைக்க வேண்டும் என்றால் போட்டியை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் லாபத்தை சிறிது காலத்திற்கு மறந்திட வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் சில காலத்திற்கு மறந்துவிட வேண்டும் இது ஒரு சன் காஸ்ட் என்று வைத்துக் கொள்ளும் போது முதலில் ஆரம்ப விலையை தான் உங்களது உற்பத்தியின் வேரியபில் காஸ்ட் என்று கொள்வோம் உதாரணமாக நாம் ஒரு பொருளை விற்பனை செய்வது பற்றி பேசினோம் இந்தச் சூழ்நிலையில் ஒரு பொருளை நாம் சந்தையில் விற்கும் போது அதனுடைய விலை 15 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு என்று வைத்தோம் என்றால் நமது விற்கும் விலை விலையில் எட்டு ரூபாய் என்பது வேரியபில் காஸ்ட் இரண்டு ரூபாய் என்பது பிக்ஸட் காஸ்ட் ஐந்து ரூபாய் என்பது லாபம் இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்து எவ்வளவு என்றால் 15 ரூபாய் ஒரு யூனிட் அளவிற்கு எனவே ஒரு யூனிட்டின் விற்பனை விலை என்ன நாம் என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறோம் என்றால் யூனிட் அடிப்படையில் சந்தையில் பொருளை விற்கிறோம் தற்போது ஒரு புதிய போட்டியாளர் சந்தையில் வந்திருக்கிறார் அந்த போட்டியாளர் அவரது பொருளை ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் என்று விலை வைத்து விற்கிறார் அந்தப் பொருளின் சந்தை விலை என்பது 15 ரூபாய் இப்போது அவர்கள் போட்டி விற்கும் விலையாக ரூபாய் ஒன்பது என்று சந்தையில் கொடுக்கிறார்கள் அவர்களுக்குத் தெரியும் ஒன்பது ரூபாய் என்று பொருளை விற்க முடியாது என்று அந்த புதிய போட்டியாளர் தெரிந்தே அவரது ஆரம்ப விலையை அந்த குறைந்த விலைக்கு மக்களுக்கு கொடுக்கிறார் மக்கள் என்றால் அந்த போட்டியாளர் உடைய அல்லது ஏற்கனவே இருக்கும் போட்டியாளர்களின் வாடிக்கையாளர்கள் அவரது பக்கம் திரும்பி குறைந்த விலைக்கு வாங்கிச் செல்வார்கள் இப்போது சிறிய போட்டியாளர்களை இந்த சந்தையில் இருந்து வெளியேற்றிவிட்டால் பின்னர் அவர்களது விற்கும் விலையை ரூபாய் பதினைந்து அல்லது ரூபாய் 16 என்று மாற்றி அமைத்து அவர்களது மொத்த நஷ்டத்தையும் ஈடு கட்டலாம் அல்லது பாடம் கற்பித்த விலையை கொண்டு பொருளை விற்கலாம் இது நாம் ஏற்கனவே கற்றுக் கொண்ட பாடம் இப்போது புதிய போட்டியாளர் சந்தையில் ஒன்பது ரூபாய்க்கு விற்கிறார் ஒரு யூனிட்டிற்கு ஆனால் ஏற்கனவே இருந்த போட்டியாளர் தனது விற்கும் விலை ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து ரூபாய் என்று வைத்திருந்தார் அதில் எட்டு ரூபாய் என்பது வேரியபில் காஸ்ட் இரண்டு ரூபாய் என்பது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் ஐந்து ரூபாய் என்பது லாபம் அவர்கள் சம்பாதிப்பது இப்போது இவர்களுக்கு இருப்பது 2 விருப்பங்கள் ஒன்று வியாபாரத்தை முடித்து சந்தையில் இருந்து வெளியேறுவது ஆனால் இரண்டாவது விருப்பம் அவர்கள் உணர்வது சந்தையில் இருந்து கொண்டு போட்டியை எதிர்கொள்வது இந்த நிறுவனம் பின்னொரு காலத்தில் மேலும் விலையை ஏற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவே அவர்கள் இந்த மொத்த காஸ்டிங் முறையில் அவர்களது வேரியபில் காஸ்ட் எவ்வளவு என்றால் எட்டு ரூபாய் அதை அவர்கள் திரும்பப்பெற வேண்டும் மேலும் சந்தையை விட்டுக்கொடுக்க முடியாது அவர்களது சந்தையின் உருவம் கெடாமல் வேரியபில் காஸ்ட் வசூலிக்க வேண்டும் வேரியபில் காஸ்ட் உங்கள் கையிலிருந்து செலவழிக்க முடியாது ஆனால் அதுதான் பொருள் உற்பத்திக்கு உண்டான சேவையில் செலவிடப்பட வேண்டும் இதில் நாம் விற்கும் விலையான 9 ரூபாயில் இருந்து திரும்ப பெற வேண்டும் வேரியபில் காஸ்ட் என்பதை நாம் வசூலிக்கும் போது அதனுடன் இரண்டு ரூபாய் பிக்ஸட் காஸ்ட் சேர்த்து வசூலிக்க வேண்டும் ஆனால் நம்மால் வசூலிக்க முடியக் கூடியது எவ்வளவு என்றால் ஒரு ரூபாய் எனவே இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் நமது விலையும் ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் என்று குறைக்கமுடியும் உண்மையில் நம்மால் வசூலிக்க முடியாத அளவு எவ்வளவு ஒரு ரூபாய் என்பது பிக்ஸட் காஸ்ட் ஐந்து ரூபாய் என்பது நமது லாபம் இரண்டும் சேர்ந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் எனவே சந்தையில் இருந்து வெளியேறுவதை விட இந்த விலை குறைப்பு என்பது குறுகிய கால அடிப்படையில் என்பதை உணர்ந்து அது புதிய போட்டியாளர் ஏற்கனவே இருக்கும் போட்டியாளரை சந்தையிலிருந்து வெளியேற்ற எடுத்த உத்தி என்பதை புரிந்து கொண்டு சந்தையில் நீடிக்க வேண்டும் இப்போது பிற்காலத்தில் நம்பிக்கை வைத்து அதில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நினைத்தால் விலையை மறுபரிசீலனை செய்து நாமும் நமது பொருளுக்கு மரு விலையாக ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் என்று முடிவு செய்யலாம் எனவே நம்முடன் உள்ள போட்டியாளர் அவரும் அவரது பொருளை ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய்க்கு கொடுக்கும்போது ஏற்கனவே உள்ள நிறுவனங்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் புதிய போட்டியாளர் பக்கம் மாறுவதற்கு முடியாது எனவே இந்த குறைவான விலையில் புதிய போட்டியாளர் எவ்வளவு நாள் அந்த நஷ்டத்தை தாக்குப் பிடிப்பார் என்று பார்க்க வேண்டும் எனவே அவர்கள் நினைத்த வியூகம் விலை உத்தி இன்று நான் உபயோகித்தது விலையை ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் என்று குறைப்பதன் மூலம் சந்தையில் இருக்கும் பழைய போட்டியாளர்கள் சந்தையிலிருந்து விலகுவார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் புதிய சந்தை நிலவரப்படி புதிய போட்டியாளர் 20 சதவிகிதம் மொத்த சந்தை பங்கு பிரித்து விடலாம் என்று நினைத்தார் ஆனால் பழைய போட்டியாளர்கள் அவர்களும் விலையை குறைத்து அதன் மூலம் அவர்களது வாடிக்கையாளர்களை அவர்கள் இழக்கவில்லை எனவே பழைய போட்டியாளர்கள் இடமிருந்து 20 சந்தைப் பங்கை பிரித்து கைப்பற்றலாம் என்ற நிலைமை ஏற்படவில்லை புதிய போட்டியாளர் ஒன்றும் செய்ய இயலவில்லை மொத்த மார்க்கெட் 2 ஒரு சதவீதம் அல்லது 3 என்று உங்களது நிலையான எதிர்பார்ப்பில் 20 சதவீதம் என்பது எவ்வளவு பெரியது அல்லது உங்களுடைய வலிமை எவ்வளவு இப்போது உங்களது விலை அமைப்பை திருத்தி அமைத்து அதிலிருந்து மொத்த செலவு பிக்ஸட் காஸ்ட் மற்றும் வேரியபில் காஸ்ட் உடன் சிறிது லாபத்தையும் சேர்த்து கொடுக்கவேண்டிய நேரம் எப்போது இதன் மூலம் மற்ற போட்டியாளர்களும் அவர்களது விலையை உயர்த்திக்கொள்ள முடியும் இருந்தபோதிலும் விலையை 15 ரூபாய் வரை உயர்த்த முடியாது ஏனென்றால் புதிய போட்டியாளர் சந்தையில் இன்னும் இருக்கிறார் அதிலிருந்து வரும் கடுமையான நிலவரத்தை சமாளிக்க வேண்டும் எனவே மீண்டும் அந்தப் பொருளை ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து ரூபாய் என்பதில் இருந்து 12 ரூபாய் வரை திருத்தி அமைக்க முடியும் அவ்வாறு செய்யும்போது இரண்டு ரூபாய் லாபம் கிடைக்கிறது லாபம் என்பது ஐந்து ரூபாயில் இருந்து ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் என்று குறைந்த போதிலும் இப்போது நமது நிறுவனம் லாபகரமான நிறுவனமாக மாறி இருக்கிறது இதை மேலும் சிறிது கால அவகாசத்தில் உயர்த்த வாய்ப்பு உள்ளது எல்லா போட்டியாளர்களும் விலையை உயர்த்த துவங்கும்போது மீண்டும் அது பழைய விலைக்கு வரும் சாத்தியம் உள்ளது இந்தச் சூழ்நிலையில் உதாரணத்திற்கு மார்ஜினல் காஸ்டிங் முறை என்பது இல்லை என்றால் நாம் உடனடியாக இழக்க நேரிடும் நாம் மாற்ற போட்டியாளர்களுடன் போராடும்போது சந்தையில் நம்மை நிலை நிறுத்திக் கொள்ளும் போது நாம் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் நமது மொத்த உற்பத்தி செலவு என்பது ரூபாய் 10 அவர்களது விற்கும் விலை ரூபாய் ஒன்பது எனவே மொத்த செலவில் இருந்து நம்மால் திரும்பப்பெற முடியாத நஷ்டம் என்பது ஒரு ரூபாய் இது செலவு என்று பேசும்போது லாபம் என்பது பழைய முறையில் இருந்தது உதாரணமாக எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முன்பு இந்திய நிறுவனங்கள் கலர் டிவி தயார் செய்து கொடுத்தனர் அல்லது எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் உற்பத்தி செய்தனர் ஏனென்றால் பல நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப் படாததால் அவர்கள் இந்திய சந்தைக்குள் வர அனுமதிக்கப்படவில்லை நாம் சொல்வது போல் சாம்சங் எல்ஜி அல்லது சோனி போன்ற மூன்று பெரிய நிறுவனங்கள் 2 கொரிய நாட்டு நிறுவனம் மற்றும் ஒரு ஜப்பான் நாட்டு நிறுவனம் அவர்கள் சந்தையில் இருந்தபோதிலும் அவர்களை இந்திய சந்தைக்குள் அனுமதிக்கவில்லை அவர்கள் போன்றே வேறு பல நிறுவனங்களும் உற்பத்தி செய்து எலக்ட்ரானிக் பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தார்கள் அது குளிர்சாதன பெட்டி அல்லது டிவி போன்றவை மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் அவர்கள் அதை தயார் செய்து அவர்கள் உள்நாட்டு போட்டியாளர்கள் கொடுத்த அதே விலைக்கு அவர்களது உற்பத்தி செலவு இருந்தது இது இப்போதைய விலையை ஒப்பிடும்போது அந்த காலகட்டத்தில் அது அதிகமாக இருந்தது ஒனிடா வீடியோகான் போன்ற பெரிய நிறுவனங்கள் மொத்த சந்தை பங்குகளை வைத்திருந்தார்கள் அவர்களது பொருட்களை வைத்தவர்களுக்கு அது பெருமை அளித்தது ஆனால் இப்போது இந்த இரண்டு நிறுவனங்களுமே சந்தையில் இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் சந்தையில் வந்ததற்கு பின்பு அவர்கள் இல்லை இந்திய பொருளாதாரம் சீர்திருத்தத்திற்கு பின் எல்ஜி மற்றும் சோனி சந்தைக்குள் நுழைந்தனர் அவர்கள் வந்தபின் தொழில்நுட்பத்தில் சிறந்த மற்றும் சிறந்த பொருட்களை சந்தையில் மிகவும்போட்டி விலையில் பொருட்களை கொடுத்தார்கள் இன்றுவரை அதைத்தான் நாம் வாங்கிக் கொண்டு இருக்கிறோம் இந்திய வாடிக்கையாளர்களாக நம்மை இந்திய நிறுவனங்கள் சுரண்டி கொண்டிருந்தன நமக்கு அந்த உற்பத்தியாளர்கள் எவ்வாறு நமது உணர்வுகளுடன் விளையாடிக்கொண்டிருந்தனர் மேலும் மிக அதிகமான விலையில் பொருட்களை மற்றும் சேவைகளை விற்பனை செய்தார்கள் என்று ஆராயும் உரிமை நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போது இருந்த இந்திய நிறுவனங்கள் இந்த மூன்று மிகப்பெரிய நிறுவனங்களில் போட்டி இருக்காது என்று நினைத்திருந்தனர் ஆனால் நடந்தது என்ன மெதுவாக ஆனால் திடமாக நிறுவனங்கள் சந்தையிலிருந்து மறையத் துவங்கின பல நிறுவனங்கள் பெயர்கள் வெஸ்டர்ன் டெஸ்லா டயல்ல்லோரா சல்ல்லோரா பால்டேக் என்ற பல நிறுவனங்கள் சந்தையில் இருந்தன அவர்கள் எல்லோரும் சந்தையிலிருந்து வெளியேறிவிட்டனர் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கடும் சவால்களில் பிழைக்க முடியாது என்று தெரிந்திருந்தது வீடியோகான் ஒனிடா போன்ற நிறுவனங்கள் சந்தையில் சற்று சில காலம் வரை நிலைத்து இருந்தனர் அவர்கள் இப்போதுகூட சந்தையில் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய சந்தையின் பங்கு மிக குறைவானது மேலும் அவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிறுவனங்களாகும் அவர்களுடைய முயற்சிகள் வீணாக ஆயின 3 மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடன் இந்த நிறுவனங்கள் ஒப்பீடு செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் எனவே இங்கு விரைவில் காஸ்டிங் முறையில் மார்ஜினல் காஸ்டிங் செய்ய இயலாது டிவி உற்பத்தி செலவு என்பது நடைமுறையில் அல்லது இதர இந்திய நிறுவனங்கள் செய்வது மிக அதிகம் எனவே இதனை பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யும் உற்பத்தி செலவுடன் ஒப்பிட முடியாது எனவே இந்த நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறிவிட்டது பிரபலமான ஹோவார்ட் பேராசிரியர் மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்கிறார் என்றால் சந்தையின் வீரியம் மாறும்போது புதிய போட்டிகள் சந்தையில் ஏற்படும் போது அவற்றுடன் நம்மால் போட்டியிட முடியாது என்று தெரிந்தால் நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு செல்வதே சிறந்தது அல்லது வேறு வியாபாரங்களை வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யும் வியாபாரமாக அல்லது சேவை துறையிலோ துவங்கி கொள்ள வேண்டும் வேறு வழியில்லை மக்கள் இந்த போட்டியில் நுழைந்து நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் மற்றும் பணத்தை விரையம் செய்வதாலும் கடைசியில் சந்தையை விட்டு வெளியேறும் நிலைதான் ஏற்படுகிறது சில சமயங்களில் நிறுவனங்கள் மிகவும் சிரமப்பட்டு சந்தையில் இருப்பதற்காக கடுமையான போட்டிகளை சந்திக்கிறார்கள் ஆனால் சில சூழ்நிலைகளில் அவர்கள் வியாபாரத்தை இழுத்து மூடிவிட்டு சந்தையிலிருந்து வெளியேறுகிறார்கள் அவர்கள் எந்தவித போட்டிக்கும் நுழைந்து போராட தயாராக இல்லை அது அவர்களால் இயலாது இதற்கு நான் மேலும் ஒரு அற்புதமான உதாரணத்தைஇந்திய குளிர்பான துறையில் இருந்து கொடுக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏறக்குறைய 100 சந்தையில் பங்குகளை 2 மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களான கொக்கோகோலா மற்றும் பெப்ஸி நிறுவனங்கள் வைத்திருக்கின்றன அவர்கள் இங்கு நுழைவதற்கு முன்பு இந்திய சந்தையில் குளிர்பான சந்தையில் மொத்தமாக பார்லே இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் தான் குளிர்பானங்களை தயார் செய்து கொண்டிருந்தனர் அப்போது கொக்கோகோலா நிறுவனம் ஒரு விலையை அவர்களுக்கு வழங்கினார்கள் ஏனென்றால் அதனுடன் சந்தையில் போட்டியிட முடியாது என்ற காரணத்தினால் பார்லே நிறுவனம் தனது தொழிலை விட்டு வெளியேறுவதற்கு உண்டான நிலைமையை ஆராய்ச்சி செய்தது அவர்கள் மொத்த சந்தை நிலவரங்களையும் ஆராய்ந்து அதுகுறித்து உள்ள சூழல்களையும் சிந்தித்தனர் எனவே இந்த பன்னாட்டு நிறுவனத்துடன் போட்டியிட முடியாது என்று தெரிந்திருந்தது ஏனென்றால் இது இந்திய சந்தையில் மட்டும் செயலாற்றுகிறது ஆனால் கோகோ கோலா நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் பல நாடுகளில் தனது பொருட்களை விற்பனை செய்கிறது இந்திய சட்ட பிரிவுகள் படியும் மற்றும் பல நாட்டுசட்டங்களின்படி அவை வியாபாரம் செய்கின்றன இதனால் சுவற்றில் தலையை முட்டிக் கொள்ளாமல் வியாபாரத்தை விற்று விடுவது அல்லது முடித்துக் கொள்வது பிற பகுதிகளில் வியாபாரத்தை துவங்குவது என்ற நிலைக்கு நிறுவனம் வந்தது பின்னர் நிறுவனத்தை நிறுவனத்தின் குளிர்பான வியாபாரத்தை கொக்கோகோலா நிறுவனத்திடம் மொத்தமாக விற்றுவிட்டார்கள் பார்லே நிறுவனத்தின் மொத்த பங்குகளை கொக்கக் கோலா நிறுவனம் பெற்றுவிட்டது இதனால் கடைசியில் இரண்டு நிறுவனங்கள் மட்டும் சந்தையில் இப்போது இருக்கின்றன அவை இரண்டும் பன்னாட்டு நிறுவனங்களான கொக்கோ கோலா மற்றும் பெப்ஸி இரண்டும் மிகவும் பொருளாதார வலிமை புதுமையான வலிமை மற்றும் பல திறமைகள் பெற்ற நிறுவனங்களாக விளங்குவதால் அதனுடன் போட்டியிட முடியாது இதுபோன்ற சூழ்நிலைகளில் சந்தைகளில் திறனுக்கு ஏற்ப முயற்சி செய்வது என்பது கடைசியில் நமக்கே தோண்டி கொள்ளும் பள்ளம் போன்றதுதான் அவ்வாறு செய்ய நினைத்தால் நம்மால் முழு செலவுகள் உடன் லாபம் இவற்றை வசூலிக்க முடியாது கடைசியில் அந்த பள்ளத்தில் நாமே விழுந்து சாகும் நிலை தான் ஏற்படும் இப்போது புதிய போட்டியாளர் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் அவரால் எவ்வளவு நாள் தாக்குபிடிக்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும் இதை புள்ளிவிவர அடிப்படையில் செலவு திட்டங்களுடன் பார்த்து மொத்த செலவுகள் மற்றும் வேரியபில் மற்றும் பிக்ஸட் மற்றும் லாபம் இவை கிடைக்குமா என்பதை சிந்திக்க வேண்டும் சந்தையின் நிலைபெறும் நல்ல விலை எவ்வளவு இந்த விஷயத்தில் ஒன்பது ரூபாய் என்பது விலை எட்டு ரூபாய் வேரியபில் காஸ்ட் மேலும் 50 சதவிகித பிக்ஸட் காஸ்ட் மற்றும் லாபத்தை பெறமுடியாது இப்போது உங்கள் உற்பத்தியை நிறுத்தினால் பிக்ஸட் காஸ்ட் நம்மால் திரும்பி பெற முடியாது அதன் காப்பு மதிப்பை கூட பெறமுடியாது லாபம் என்பது இல்லை போட்டியும் சிறிது காலத்திற்கு மட்டும் இருக்கும் உதாரணமாக ஏர்டெல் நிறுவனம் தற்போது பெரிய லாபத்தை ஈட்டவில்லை அது முந்தைய காலகட்டங்களில் சிறந்த லாபங்களை ஈட்டிக்கொண்டிருந்தது ஏர்டெல் முதலில் இயங்கிய நிறுவனம் என்பதால் அது சந்தையில் ஜியோ நிறுவனத்துடனும் மோத முடிந்தது அதேபோல்தான் மற்ற இரு நிறுவனங்கள் ஆகிய வோடபோன் நிறுவனம் யுகே சார்ந்த நிறுவனம் ஐடியா நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அவர்களும் சந்தையில் நல்ல நிலையில் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் இணைந்து செயலாற்றும் போது மொத்தம் 3 நிறுவனங்களும் எதிர்பார்த்தது ஒரு நாள் ஜியோ தனது சேவைகளுக்கு விலை வைக்க துவங்கும் இரண்டாவது அந்த விலையுடன் அவர்கள் சேவையை துவங்கி செலவே மீட்டெடுக்க நினைப்பர் சேவையை வினியோகம் செய்யும்போது இலவசமாக சேவையில் இருந்தபோது ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்ய அவர்கள் விலையை உயர்த்த துவங்குவார்கள் அந்த சமயத்தில் நாமும் விலையை உயர்த்தி அந்த விலையுடன் உண்டான சரிசம பாதையில் இந்த 4 நிறுவனங்களும் செயல்பட ஆரம்பிக்கும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தையின் பங்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்போது சந்தையில் போட்டியிட்டு நிலவும்போது ஜியோ நிறுவனம் அப்போதும் தனது குறைந்த விலை சேவையை சந்தைக்கு வழங்கும் பல மக்கள் தாங்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனத்தில் இருந்து ஜியோ சேவைக்கு மாறினார்கள் மற்ற நிறுவனங்கள் கடும் போட்டியை சமாளிக்க வேண்டியிருந்தது அவர்கள் தங்கள் விலையை வேரியபில்காஸ்ட் மற்றும் ஒரு சிறிய பகுதியாக பிக்ஸட் காஸ்ட் அளவிற்கு விலையை நிர்ணயம் செய்ய முடிந்தது ஏர்டெல் நிறுவனம் நஷ்டத்தை அதிகமாக சந்தித்தது ஐடியா மற்றும் வோடபோன் இணைந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்தது அவர்களால் லாபத்தை உண்டாக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் பெரிய அளவில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொண்டு புதிய சேவைகள் சிறந்த சேவைகளை வழங்குவதன் மூலமும் தரத்தினை உயர்த்திய சேவைகளை வழங்குவதன் மூலமாகவும் வாடிக்கையாளர்களை மீண்டும் தமது நிறுவனங்களுக்கு திரும்ப பெற முடியும் என்று நம்பினார்கள் ஜியோ நிறுவனத்திற்கு அவர்கள் பெயர்ந்தாலும் அவர்கள் மீண்டும் இவர்களுடைய சேவையை பெற திரும்ப வருவார்கள் மற்றும் இந்த சிரமமான நிலைமையை மூன்று நிறுவனங்களும் சமாளித்து போட்டியில் இருந்து விலகாமல் இருக்க முயற்சிப்பார்கள் பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முன்பும் சீர்திருத்தத்திற்கு பின்பும் இதுபோன்று பல நிகழ்வுகள் இருந்தன இதேபோன்று ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் எஃகு துறை ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா என்ற நிறுவனம் மட்டுமே மொத்த எஃகு தேவையை நாடு முழுவதும் விற்பனை செய்தனர் இது பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முன்பு பின்னர் ஜிந்தால் நிறுவனம் சந்தைக்கு வந்தது எஸ் ஆர் நிறுவனம் வந்தது லாயிட் நிறுவனம் வந்தது மக்களுக்கு இப்போது பலவகையான விருப்பத்தேர்வுகள் கிடைத்தது அதுவும் மிக மிக மலிவான விலையில் கிடைத்தது எனவே நிறுவனங்கள் மிக குறைந்த விலையில் சந்தையில் இருந்து பிழைப்பதற்காக விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நிகழ்ந்தது என்றால் சந்தையின் திறத்தில் மாறுபாடுகள் மாற்றங்கள் ஏற்பட்டது போட்டி நிலவியது போட்டியில் கடையை மூடும் நிலைமையை சமாளிக்க வேண்டியிருந்தது இவற்றை சமாளிக்க கடைசி முயற்சியாக மார்ஜினல் காஸ்ட் அல்லது மார்ஜினல் காஸ்டிங் சிஸ்டம் என்கிற நம்பிக்கை பிற்கால நிலைமையில் நம்மை மேம்படுத்தும் பின்னர் நமது மொத்த செலவு மற்றும் பிக்ஸட் மற்றும் வேரியபில் உடன் சிறிது லாபத்தையும் சம்பாதிக்க இயலும் இப்போது மார்ஜினல் காஸ்டிங் முறையை புரிந்து கொள்வோம் இதன் அர்த்தம் என்ன மார்ஜினல் காஸ்ட் என்பது விலையை சிறிது அளவு உயர்த்தி அமைக்க வேண்டும் ஏனென்றால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் சிறிதளவு உற்பத்தியை உயர்த்தினாலும் கூட அதாவது ஒரு யூனிட் அளவில் உயர்த்தினால் கூட அது உற்பத்தியின் எவ்வாறு வருகிறது என்பது மார்ஜினல் காஸ்ட் அதை வேரியபில் காஸ்ட் எனவும் கொள்ளலாம் மார்ஜினல் காஸ்ட் உடைய தொகை வெளியீட்டின் அளவில் கணக்கிடப்பட்டு பின்னர் மதிப்பீட்டு விலை அடிப்படையில் உற்பத்தியை ஒரு யூனிட் அளவிற்கு உயர்த்தினால் எந்த அளவு லாபத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்பது மார்ஜினல் காஸ்டிங் உத்தியாக இருக்கும் அவ்வாறு மார்ஜினல் காஸ்டிங் செய்யும்போது உற்பத்தி பிக்ஸட் காஸ்ட் மற்றும் வேரியபில் காஸ்டில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் கணக்கிடலாம் இந்த நுட்பத்தில் பொருளின் விலையை வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் அடிப்படையில் தனித்தனியாக கணக்கிடலாம் இதில் மொத்த காஸ்டிங் முறை என்பது கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே மார்ஜினல் காஸ்ட் என்பதன் விளக்கம் கொடுக்கப்பட்ட மொத்த உற்பத்திக்கு மொத்த செலவு என்பது எவ்வாறு மாறுபடுகிறது அந்த உற்பத்தியை உயர்த்தினாலும் அல்லது குறைத்தாலும் ஒரு யூனிட் அளவில்கூட எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை கணக்கிட வேண்டும் இதன் அர்த்தம் என்ன இதன் அர்த்தம் என்னவென்றால் உதாரணத்திற்கு நாம் உற்பத்தி செய்யும் அளவு எவ்வளவு 30000 யூனிட்டுகள் தற்போது மொத்தம் 30000 யூனிட்டுகள் தயாரிக்கிறோம் நமது பிக்ஸட் காஸ்ட் உற்பத்திக்கு ஒன்றரை ஒன்றரை லட்சம் மற்றும் வேரியபில் காஸ்ட் ரூபாய் 10 ஒரு யூனிட்டுக்கு எனவே இப்போது மொத்த செலவை கணக்கிடுகிறோம் மொத்த செலவு உற்பத்தி செய்வதற்கு முதலில் வேரியபில் காஸ்ட்எவ்வளவு உற்பத்தி என்பது 30000 பெருக்கல் 10 எவ்வளவு 300000 ரூபாய்கள் பிக்ஸட் காஸ்ட் என்பதை இதனுடன் கூட்ட வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பது நிலையானது அது 150000 எனவே மொத்த செலவு என்பது 450000 என்ற மொத்த உற்பத்தி செலவு அதாவது 300000 கூட்டல் 150000 எனவே மொத்த உற்பத்தி செலவு ரூபாய் 450000 இப்போது மார்ஜினல் காஸ்டிங் என்றால் என்ன அதாவது செலவினை ஏற்படும் மாறுதல் ஒரு யூனிட் அளவில் உற்பத்தியை அதிகரிக்கும்போது அல்லது குறைக்கும்போது ஏற்படும் மாறுதல் எவ்வளவு நாம் ஏற்கனவே உற்பத்தி செய்யும் யூனிட்டுகள் எவ்வளவு 30000 இப்போது உற்பத்தி செய்யப் போவது 30001 எனவே இதில் ஒரு யூனிட் கூட்டி இருப்பதால் அதனை மீண்டும் கணக்கிட வேண்டும் இந்த மொத்த அளவில் வேரியபில் காஸ்ட் எவ்வளவு புதிய வேரியபில் காஸ்ட் என்பது இப்போது 300010 இப்போது பிக்ஸட் காஸ்ட் என்பது மாறாது 150000 எனவே மொத்த செலவு எவ்வளவு மொத்த செலவு என்பது ரூபாய் 450010 முன்னர் 450000 இப்போது 450010 ரூபாய்கள் எனவே ரூபாய் 10 என்கிற செலவு உயர்வு ஏற்பட்டதற்கு ஒரு யூனிட் உற்பத்தியில் உயர்ந்திருக்கிறது முதலில் 30000 உற்பத்தி செய்தோம் இப்போது 30001 உற்பத்தி செய்கிறோம் இதனால் பிக்ஸட் காஸ்ட் எந்த மாறுபாடும் இல்லை அது 150000 வேரியபில் காஸ்ட் என்பது மட்டும் மாற்றம் பெற்று 300000 இருந்து 300010 ரூபாய் என உயர்ந்திருக்கிறது மொத்த செலவு என்பது 450000 450010 ரூபாய் என்று உயர்ந்திருக்கிறது இங்கு செலவு உயர்ந்ததற்கு காரணம் இந்த மாத வெளியீட்டில் ஒரு சிறிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு யூனிட் உயர்ந்திருக்கிறது இதைத்தான் இங்கு செய்திருக்கிறோம் நமது உற்பத்தியின் அளவை ஒரு யூனிட் அளவிற்கு உயர்த்தும்போது உற்பத்தி மொத்த செலவு சிறிது மாறி இருக்கிறது ஆனால் அது வேரியபில் காஸ்ட் மட்டும் மாற்றம் ஏற்பட்டது பிக்ஸட் காஸ்ட் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது இந்த நுட்பத்தை தான் மார்ஜினல் காஸ்டிங் பாடத்தில் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் பத்து ரூபாய் உயர்ந்தது என்பது மார்ஜினல் காஸ்ட் அது ஏன் உயர்ந்தது என்றால் வேரியபில் காஸ்ட் உயர்ந்தது உற்பத்தி மாறுபாடு ஏற்படும்போது வேரியபில் காஸ்ட் மாற்றமடைகிறது எனவே வேரியபில் காஸ்ட் படி உற்பத்தி செய்ய வேண்டும் உற்பத்தி நடைபெறவில்லை என்றால் வேரியபில் காஸ்ட் என்பது 0 ஆனால் பிக்ஸட் காஸ்ட் என்பது நாம் உற்பத்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் செலவு செய்தாக வேண்டும் எனவே செலவு என்பது உற்பத்தியை பெருக்கும் போதோ அல்லது குறைக்கும் போது பாதிப்படைகிறது அது வேரியபில் காஸ்ட் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சில சமயங்களில் மொத்த செலவை சந்தையிலிருந்து வசூலிக்க முடியாமல் போகலாம் அதனால் சந்தையின் திறனை ஒட்டி நமது செலவு செய்யும் நுட்பத்தை அறிந்து மொத்த காஸ்டிங் முறையை மார்ஜினல் காஸ்டிங் முறையாக மாற்றி அமைப்பதன் மூலம் முதலில் வேரியபில் காஸ்ட் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் அதன்பின்னர் லாபம் இவற்றைப் பற்றி சிந்திக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் மற்றும் லாபத்தை வசூலிக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தது வேரியபில் காஸ்ட் வசூல் செய்து சந்தையின் போட்டியை போராட வேண்டும் இது மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தில் துவக்கம் தான் மேலும் இதில் உள்ள நுட்பங்களை மற்றும் அந்த நுட்பங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது இதில் உள்ள பிற பாகங்கள் என்ன என்பதைப்பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல